இந்த சொற்பொழிவில் தொகுதி 3 இல் பார்த்த பொது பயோரியாக்டர் இன் இயங்கும் முறைகளை பற்றி தொடருவோம் போன சொற்பொழிவில் பேட்ச் முறை பற்றி பார்த்தோம் இந்த சொற்பொழிவில் தொடர் முறை கண்டிநியூவஸ் பயோரியாக்டர் பற்றி பார்ப்போம் தொடர் அசைவு தொட்டி பயோரியாக்டர் ஐ நாம் கீமோஸ்டாட் என்று பொதுப்படையாக சொல்லுவோம் என்று முன்பே சொல்லியிருந்தேன் இப்போது இந்த கீமோஸ்டாட் இல் வளர்ச்சியை பற்றி பார்ப்போம் ஒரு தொடர் அசைவு தொட்டி பயோரியாக்டர் அதாவது கீமோஸ்டாட் இன் வரைபடம் மேலே உள்ளது இதில் அசைவு கருவியுடன் கூடிய அசைவு தொட்டி செல்கள் வளர தேவையான சாரு அல்லது திரவியம் உள்ளது இதில் செல்கள் பெரிதுபடுத்தி காட்டப்பட்டுள்ளது ஆனால் பொதுவாக நாம் ஒவ்வொரு செல்களையும் இப்படி தனித்தனியாக பார்க்க முடியாது டி ஓ பீ ஹெச் வெப்பநிலை அளக்கும் கருவிகள் இதில் உள்ளது காற்றோட்டமும் உள்ளது ஏனெனில் இது ஒரு காற்றோட்டம் கொண்ட பயோரியாக்டர் இதில் தொடர்ச்சியான இன்புட் மற்றும் தொடர்ச்சியான அவுட்புட் உள்ளது உணவு உட்கொள்ளும் ரேட் அதாவது உள்வாங்கும் இடத்தில் வால்யூமெட்ரிக் பீட் ரேட் வால்யூம் பர் டைம் F1 என்றும் உணவுப்பொருளில் உள்ள சப்ஸ்டிரேட் கன்சன்ட்ரேஷன் எஸ் ஐ என்றும் உணவுப்பொருளில் உள்ள செல்களின் கன்சன்ட்ரேஷன் எக்ஸ் ஐ என்றும் எடுத்துக்கொள்வோம் இதேபோல் பயோரியாக்டர் இலிருந்து வெளிவரும் பகுதியிலுள்ள அளவு கோள்களில் வால்யூமெட்ரிக் பீட் ரேட் வால்யூம் பர் டைம் எஃப் ஓ என்றும் சப்ஸ்டிரேட் கன்சன்ட்ரேஷன் எஸ் என்றும் செல்களின் கன்சன்ட்ரேஷன் எக்ஸ் என்றும் திரவியத்தின் அளவு வி என்றும் எடுத்துக்கொள்வோம் இதில் ஒரு பங்கு வெளிவருவதை பார்க்கலாம் இவ்வாறு வெளிவருவதால் சப்ஸ்டிரேட் கன்சன்ட்ரேஷன் மற்றும் செல்களின் கன்சன்ட்ரேஷன் இன் லட் மற்றும் அவுட்லட்டில் எப்பொழுதும் ஒரே சமமாக இருக்க வேண்டும் காரணம் எவ்வளவு உள்ளே கலக்கி ரோமோ அவ்வளவு வெளியே கொண்டு வர வேண்டும் ஆகவே இந்த இரண்டின் கன்சன்ட்ரேஷன் ஒரே அளவில் இருக்க வேண்டும் இப்போது டயல்யூஷன் ரேட் டி பைன் செய்வோம் டி என்பது வால்யூமெட்ரிக் பீட் ரேட் டை திரவியத்தின் அளவால் டிவைட் செய்வது D FV இந்த வால்யூமெட்ரிக் பீட் ரேட் டை வால்யூம் ஆல் டிவைட் செய்வதை கவனமாகப் பார்த்தால் இதை நாம் கொடுத்த நேரத்தில் எத்தனை ரியாக்டர் வால்யூம் உபயோகப்படுத்தி உள்ளோம் என்பதை குறிக்கும் கொஞ்சம் யோசித்தால் நேரத்தை உபயோகிக்கும் விளக்கம் அதாவது கொடுத்த நேரத்தில் எத்தனை திரவியம் உபயோகித்தோம் என்ற விளக்கம் உங்களுக்கு தெளிவாகும் கீமோஸ்டாட் தொடக்கத்தில் இன் லட் திரவியத்தில் செல்கள் இருப்பதில்லை இதை நாம் ஸ்டெரயில்பீட் கண்டிஷன் என்று சொல்லுவோம் பொதுவாக எல்லா கீமோஸ்டாட் களிலும் இவ்வாறு இருக்கும் தனித்து இயங்கும் கீமோஸ்டாட் இல் இவ்வாறு இருக்கும் ஆகவே உள்வரும் இன் லட் திரவியத்தில் சப்ஸ்டிரேட் மட்டும்தான் இருக்கும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கும் கீமோஸ்டாட் களில் இவ்வாறு இருக்காது இப்போது குழப்பத்தை நீக்கி தெளிவாக புரிய வைக்கிறேன் கீமோஸ்டாட் தொடக்கத்தில் ஒரு பாத்திரம் உள்ளது அதில் உணவுப் பொருள் உள்ளது வேறு எதுவும் இல்லை தொடக்கத்தில் இன் லட் திரவியத்திற்கும் அவுட்லெட்திரவியதிற்கும்வேறுபாடு இருக்கும் நாம் அதை மறுக்கவில்லை இரண்டு திரவியங்களும் சமநிலைக்கு வந்து ஒரு சீர் நிலையில் செயல்பட சில மணி நேரம் தேவைப்படும் அதுவரை இந்த வேறுபாடு இருக்கும் நாம் அந்த மணி நேரத்தை கணக்கில் எடுத்துக் கொள்ளப் போவதில்லை காரணம் அது தொடக்க நிலை அதேபோல முடியும் நிலையிலும் இதுபோன்ற வேறுபட்ட நிலை இருக்கும் பயோரியாக்டர் அணைக்கும் நிலையில் அதை சரியான முறையில் நிறுத்த வேண்டும் ஏனெனில் அச்சமயம் வேறுபட்ட நிலையில் இருக்கும் இந்து தொடக்கநிலை முடியும் நிலையும் குறுகிய தருணம்தான் இரண்டையும் கணக்கில் எடுத்துக் கொள்ளாமல் விட்டு விட்டு கீமோஸ்டாட் சீராக சமநிலையில் ஸ்டெடி ஸ்டேட் ஆக செயல்படும் நிலையை மட்டுமே எடுத்துக் கொள்வோம் F என்பது வால்யூமெட்ரிக் பீட் ரேட் எஸ் என்பது அவுட்லெட் சப்ஸ்டிரேட் கன்சன்ட்ரேஷன் x அவுட்லெட் செல்களின் கன்சன்ட்ரேஷன் வி என்பது திரவியத்தின் வால்யூம் இவை அனைத்தும் நேரத்துடன் மாறாமல் கன்ஸ்டன்ட் ஆக இருக்கும் இந்த நிலையைத்தான் நாம் ஆராயப் போகிறோம் இந்த நிலையில்தான் கண்டினியூவஸ்பயோரியாக்டர் பயனுள்ள வகையில் செயல்படும் நம்முடைய இந்த ஆய்வின் குறிக்கோள்கள் இப்போது பார்ப்போம் முதலாவது ஸ்டெடி ஸ்டேட் செயல்பாட்டிற்கு தேவையான நிபந்தனைகளை கண்டறிதல் பிறகு கிரிட்டிக்கல் டயல்யூஷன் ரேட் அதாவது அதிகபட்சமாக செயல்படக்கூடிய டயல்யூஷன் ரேட் கண்டறிதல் இறுதியில் கீமோஸ்டாட் இன் செயல்திறன் கண்டறிந்து அதை பேட்ச் பயோரியாக்டர் இன் செயல்திறனுடன் ஒப்பிடுதல் இப்போது ஆய்வை தொடங்குவோம் முன்பு பார்த்த கீமோஸ்டாட் இன் அதே இன் லட் பகுதியில் F1 Si xi உள்ளது இதில் xi ஜீரோ அவுட்லெட் பகுதியில் பீட் ரேட் எஃப் ஓ என்றும் சப்ஸ்டிரேட் கன்சன்ட்ரேஷன் எஸ் என்றும் செல்களின் கன்சன்ட்ரேஷன் எக்ஸ் என்றும் குறிக்கும் வி என்பது திரவியத்தின் வால்யூம் இதை நாம் புள்ளிகள் கோடுகள் மூலம் காட்டியிருக்கிறோம் S மற்றும் x அவுட்லெட் செயலிலும் அதே நிலையில் அதாவது கன்ஸ்டன்ட் ஆக உள்ளதாக காட்டியிருக்கிறோம் இப்போது டோட்டல் மாஸ் பேலன்ஸ் என்ன என்பதை பார்ப்போம் முன்பு தெரிந்து கொண்டது போல் இன்புட் ரேட் விலிருந்து அவுட்புட் ரேட் கழித்து உற்பத்தி ரேட் கூட்டி அதிலிருந்து கன்சப்ஷன் ரேட் கழித்தால் நமக்கு மாஸ் ஆக்குமுலேஷன் ரேட் கிடைக்கும் ri ro rg rcdmdt நாம் இப்போது டோட்டல் மாஸ் கண்டறிவதால் இதில் உற்பத்தியும் இருக்காது உட்கொள்ளலும் இருக்காது எனவே டோட்டல் மாஸ் பாதுகாக்கப்பட்டு அதாவது கன்சர்விடு ஆக இருக்கும் வெறும் இன்புட் மற்றும் அவுட்புட் மட்டுமே இருக்கும் நாம் முன்பு சொன்னது போல் ஸ்டெடி ஸ்டேட் நிலை மட்டுமே எடுத்துக்கொள்ள போவதால் நேரத்தை ஜீரோவாகவே கொள்வோம் ஆகவே ஸ்டெடி ஸ்டேட் இயக்கத்தில் டைம் ஜீரோவாக இருக்கும் எனவே இன்புட் ரேட் அவுட்புட் ரேட் சமமாக இருக்கும் இதுவே டோட்டல் மாஸ் 𝑟𝑖 𝑟𝑜 நம் வால்யூமெட்ரிக் ப்லோ ரேட் வைத்துப்பார்த்தால் இன்புட் ரேட் என்ன வரும் வால்யூமெட்ரிக் ப்லோ ரேட் என்பது குறிப்பிட்ட நேரத்தில் உள்ள வால்யும் ஆகும் நாம் மாஸ் பர் டைம் கண்டுபிடிக்க உள்ளோம் எனவே வால்யூமெட்ரிக் ப்லோ ரேட் உடன் திரவியத்தின் டென்சிட்டி பெருக்கினால் மாஸ் ரேட் கிடைக்கும் 𝐹𝑖 𝜌𝑖 𝐹0 𝜌0 𝜌 is fluid density இதில் உள்வரும் திரவியத்தின் டென்சிட்டி 𝜌𝑖 வெளியேறும் திரவியத்தின் டென்சிட்டி 𝜌0 பொதுவாக இவை இரண்டிற்கும் வேறுபாடு இருக்காது நாம் வெப்பநிலை 30 டிகிரி அல்லது 37 டிகிரி சென்டிகிரேட் மற்றும் காற்றழுத்தம் ஒன்றில் இக்கருவியை செயல்படுத்துவதால் இவ்விரண்டின் டென்சிட்டி இல் மாற்றம் எதுவும் இருக்காது எனவே 𝜌𝑖 𝜌𝑜 இவை இரண்டையும் நீக்கிவிடலாம் 𝐹𝑖 𝜌𝑖 𝐹0 𝜌0 𝐹𝑖 𝐹0 𝐹 ஆகவே மாஸ் பேலன்ஸ் மூலமாக சமமாக இருக்கவேண்டும் என்பதை அறிந்தோம் அடுத்ததாக செல்களின் மாஸ் பேலன்ஸ் செய்வோம் முன்பு பார்த்த இக்குவேஷன் நினைவுகூர்வோம் ri ro rg rcdmdt இந்த செயலில் உள்வாங்கும் உணவு திரவியத்தில் செல்கள் இல்லாத காரணத்தால் r1 ஜீரோ என்று கருதுவோம் செல்களின் உட்கொள்ளும் இல்லை செல்களின் இறப்பும் இல்லை என்று கொள்வோம் எனவே rc ஜீரோ என்று கொள்வோம் ஸ்டெடி ஸ்டேட் ட்டில் செயல்படுவதால் rg ஜீரோ வாக இருக்கும் எனவே 𝑟𝑜 𝑟𝑔 ஆகவே அவுட்புட் ரேட் மற்றும் செல்கள் உற்பத்தியாகும் ரேட் சமமாக இருக்கும் அவுட்புட் ரேட் என்ன வால்யூமெட்ரிக் ப்லோ ரேட் உடன் செல் கன்சன்ட்ரேஷன் பெருக்கினால் அதை நாம் வெளியேறும் செல்களின் எடையாக கொள்ளலாம் ஆனால் வெளியேறும் செல்களின் மாஸ் ரேட் உற்பத்தியாகும் ரேட் ஓடு பெருக்கினால் அதாவது 𝜇 xxV இதில் 𝜇 x என்பது வால்யுமை அளவாகக் கொண்டு கணித்தால் ஒரு யூனிட் வால்யூம் உற்பத்தியாகும் ரேட் இதை நாம் வால்யூம் உடன் பெருக்கினால் நமக்கு Fx 𝜇 xV கிடைக்கும் இந்த இக்குவேஷன் இல் X நீக்கப்பட்டால் நமக்கு 0 𝜇 𝑥 𝑉 − 𝐹𝑥 0μ FxV FV இடத்தில் D டயல்யூஷன் ரேட் போட்டால் 0 𝜇 − 𝐷 𝑥 இதில் 𝜇 D 0 அல்லது X0 அல்லது இரண்டும் 0 ஆக கொள்ளலாம் அப்படி கொண்டால்தான் நாம் இந்த இக்குவேஷன் தீர்வு காண முடியும் இந்த இரண்டு நிபந்தனைகளை காணலாம் X0 என்றால் என்ன இது வெளியேறும் செல்களின் கன்சன்ட்ரேஷன் செல்கள் வெளியேறவில்லை என்றால் அப்படிப்பட்ட நிலையை வாஷ் அவுட் கண்டிஷன் என்று சொல்வோம் கீமோஸ்டாட் ஸ்டெடி ஸ்டேட் நிலையில் இப்படி ஒரு கட்டத்தில் இயங்கலாம் ஆனால் அப்படிப்பட்ட இயக்கம் பயனற்றது இப்படி உபயோகமற்ற நிலையில் இயக்க தேவைப்படும் கண்டிஷன்ஸ் சை நாம் பயனற்ற நிலை அல்லது வாஷ் அவுட் கண்டிஷன் என்று குறிப்பிடுவோம் 𝜇 D இக்குவேஷன் இல் டயல்யூஷன் ரேட் ஆனது குரோத் ரேட்டை தீர்மானிக்கிறது டயல்யூஷன் ரேட் என்பது FV ஒரு ரியாக்டரில் எப்படி டயல்யூஷன் ரேட் டை மாற்றுவது ஒரு ரியாக்டர்ரில் வால்யூம் குறிப்பிட்ட அளவுதான் இருக்கும் ப்லோ ரேட் மாற்றினால் டயல்யூஷன் ரேட் மாறும் இதன் மூலம் குறிப்பிட்ட குரோத் ரேட் மாற்றலாம் வளர்ச்சி என்பது உயிரியல் அளவுகோல் ஆக ஒரு செயல் அளவுகோலை மாற்றுவது மூலம் ஒரு உயிரியல் அளவுகோல் மாற்றம் காண்பது மிகவும் முக்கியமான ஒன்றாகும் எனவே செயல் அளவுகோல்கள் F மற்றும் V உயிரியல் அளவுகோலை நிர்ணயிக்கிறது இந்த செயல் கீமோஸ்டாட் இன் ஸ்டெடி ஸ்டேட் நிலையில் நடக்கும் நமக்கு செல்கள் அதிக விகிதத்தில் தேவைப்பட்டால் திரவியம் வரும் விகிதத்தை அதாவது ப்லோ ரேட்டை உயர்த்த வேண்டும் ஒரு குறிப்பிட்ட நிலை வரை அடுத்ததாக சப்ஸ்டிரேட் இன் மாஸ் பேலன்ஸ் பார்ப்போம் இதில் சப்ஸ்டிரேட் மீது கவனம் செலுத்துவோம் ri ro rg rcdmdt இன்புட் அவுட்புட் உள்ளது சப்ஸ்டிரேட் உற்பத்தி இல்லை ஆனால் சப்ஸ்டிரேட் உபயோகப்படுகிறது சப்ஸ்டிரேட் ஆக்குமுலேஷன் இல்லை காரணம் ஸ்டெடி ஸ்டேட் நிலையில் செயல்பட்டுக்கொண்டிருக்கிறது dmdt நேரத்தை குறிப்பவைகளை நாம் ஜீரோ என்று கொள்வோம் 𝑟𝑖 − 𝑟𝑜 − 𝑟𝑐 0 Yxs என்பது செல்கள் உற்பத்தியாகும் அளவை சப்ஸ்டிரேட் உபயோகிக்கப்படும் அளவால் வகுத்தால் வரும் என்று அறிவோம் Yxs amount of cells producedamount of substrate consumed நாம் ஏன் இதை செய்கிறோம் இன்புட் ரேட் டை ப்லோ ரேட் சப்ஸ்டிரேட் கன்சன்ட்ரேஷன் மூலமாக குறிக்கலாம் உபயோக விகிதத்தை குரோத் ரேட் மூலம் குறிக்கலாம் எனவே சப்ஸ்டிரேட் கன்சம்சன் ரேட் என்பது செல்கள் உற்பத்தியாகும் விகிதத்தை Yxs ஆல் வகுப்பது Yxs என்பது செல்கள் உற்பத்தியாகும் அளவை சப்ஸ்டிரேட் உபயோகிக்கப்படும் அளவால் வகுத்தால் வரும் என்று அறிவோம் இதை நேரத்தோடு குறிக்க மேலும் கீழும் டைம் ஆல் வகுத்தால் செல்களின் ப்ரொடக்ஷன் ரேட் சப்ஸ்டிரேட் கன்சம்சன் ரேட் கிடைக்கும் இதை இக்குவேஷன் மறுபுறம் எடுத்துச் சென்றால் சப்ஸ்டிரேட் கன்சம்சன் ரேட் என்பது செல்களின் ப்ரொடக்ஷன் ரேட் Yxs ஆல் வகுக்கப்பட்டு கிடைக்கும் எனவே செல்களின் ரேட் ஆப் புரோடக்சன் என்ன அது 𝜇 𝑥 𝑉 ஆகும் Rate of substrate consumption rate of cell productionYxs μxVYxs சப்ஸ்டிரேட் இன் மாஸ் பேலன்ஸ் இக்குவேஷன் FSi FS μxVYxs 0 FiF0F என்பதை நாம் ஏற்கனவே செய்துவிட்டோம்

ஏனெனில் செல்களின் உற்பத்தி இல்லாத காரணத்தால் உள்வாங்கும் சப்ஸ்டிரேட் கன்சன்ட்ரேஷன் இல் மாற்றம் இருக்காது இதில் சிறிதளவு பராமரிப்புக்காக போகலாம் ஆனால் இது மிகவும் சிறிய அளவே எனவே S Si வாஷ் அவுட் நிலையில் டயல்யூஷன் ரேட் DC என எடுத்துக்கொள்வோம் இதை கிரிட்டிக்கல் டயல்யூஷன் ரேட் என சொல்கிறோம் ஸ்டெடி ஸ்டேட் இயக்கத்தில் செயல்படுவதற்கு வேண்டிய கண்டிஷன்ஸ் இல் அதிகபட்சமாக செயல்பட தேவையான டயல்யூஷன் ரேட் கண்டறிதல் அவசியம் இதை நாம் எப்பொழுதும் நினைவில் வைத்திருக்க வேண்டும் மோநோட் மாடல் மூலமாக mSKsS µ D Dc S→Si இந்த இக்குவேஷன் இவ்வாறு mSiKsSi Dc என குறிக்கலாம் இதை அவுட்லெட் கன்சன்ட்ரேஷன்க்கு எதிராக டயல்யூஷன் ரேட் வைத்து இதற்கு ஒரு கிராஃப் அமைப்போம் இக்குவேஷன் xYxsSi DKs கிராஃப் அமைத்தால் கீழே உள்ளது போல் இருக்கும் இதன் இரக்கம் மிகவும் செங்குத்தாகவும் DC இன் அருகாமையிலும் அமையும் கிரிட்டிக்கல் டயல்யூஷன் ரேட் இல் அவுட்லெட் இல் எந்த செல்களும் இருக்காது செல்களின் கன்சன்ட்ரேஷன் ஆகையால் ஜீரோ என ஆகிறது இவ்வாறு S DKsm D கிரிட்டிக்கல் டயல்யூஷன் ரேட் இல் இன் லெட் பகுதியில் சப்ஸ்டிரேட் கன்சன்ட்ரேஷன் ஐ அடையும் இந்த ரேஞ்சில் நாம் கீமோஸ்டாட் செயல்படுத்தலாம் கிரிட்டிக்கல் டயல்யூஷன் ரேட் கடந்த பிறகு கீமோஸ்டாட் செயல்படுத்த முடியாது ஏனெனில் செல்கள் உருவாகாது சப்ஸ்டிரேட் பயன்படாது வாஷ் அவுட் நிலை அதாவது பயனற்ற நிலையை அடைந்துவிடும் நம்முடைய மூன்றாம் குறிக்கோளாக கீமோஸ்டாட் பேட்ச் பயோரியாக்டர் இன் செயல்திறனுடன் ஒப்பிடுதல் என்று வைத்தோம் செல்களின் செயல்திறன் அதாவது புரோடக்டிவிடி என்றால் என்ன நம்முடைய மற்றும் எல்லா தொழில்நுட்பத்தின் இலக்குமே குறைந்தபட்ச நேரத்தில் அதிகபட்ச அளவு உருவாக்குவதே ஒரு கீமோஸ்டாட் இன் புரோடக்டிவிடி என்பது யூனிட் வால்யூம் யூனிட் டைமில் எத்தனை செல்கள் உருவாக்கப்பட்டது என்பதே செல்களை நாம் இங்கே தயாரிக்கப்பட்ட பொருளாக கருதுகிறோம் 𝑐𝑒𝑙𝑙 𝑝𝑟𝑜𝑑𝑢𝑐𝑡𝑖𝑣𝑖𝑡𝑦 இதுவே அந்த செல்கள் தயார் செய்யும் ஒரு பொருளை நாம் எடுத்துக் கொண்டால் ஒவ்வொரு செல்லையும் ஒரு தொழிற்சாலையாக கருதுவோம் நிறைய தொழிற்சாலைகள் என்றால் நிறைய பொருள் பெருக்கம் எனவே மறுபடியும் நாம் செல்களின் உற்பத்தி அதிகரிப்பில் தான் கவனம் செலுத்துவோம் கீமோஸ்டாட் புரோடக்டிவிடி R என்று வைத்துக்கொண்டால் RchemostatxμxD யூனிட் வால்யூம் வீதத்தில் உருவாக்கப்பட்ட செல்கள்x ஒன் பை டைம் இதை கிராஃப் வடிவில் பார்த்தோமானால் முன்பு பார்த்த கிராஃப் போலவே D செல்களின் கன்சன்ட்ரேஷன் சார்ந்து வேறுபடுகிறது புரோடக்டிவிடி அதிகமாகிக்கொண்டே போக மேக்ஸிமம் புரோடக்டிவிடி டி எம்மில் அடையும் அதன் பிறகு கீழ்நோக்கி குறைந்து கிரிட்டிக்கல் டயல்யூஷன் ரேட் ஜீரோவை அடையும் செல்கள் வெளியேறும் நிலையில் புரோடக்டிவிடி ஜீரோவாக இருக்க வேண்டும் அடுத்தது டயல்யூஷன் ரேட் டி எம் ஐ கண்டுபிடிப்போம் Dm டி எம்மில் தான் செல் புரோடக்டிவிடி R அதிகபட்சமாக இருக்கும் கணிதத்தின் உதவியோடு ஒரு செயலுக்கு மேக்ஸிமம் கண்டிஷன்ஸ் என்ன என்பதை கண்டறிவோம் உதாரணத்திற்கு ஒரு செயலில் R f அதிகபட்ச நிலையில் dRdD0d2RdD20 செல் புரோடக்டிவிடி R R 𝜇 x ஒரு கீமோஸ்டாட் இல் 𝜇 D எனவே RDx எக்ஸ்க்கு பதிலாக போட்டால் RDYxs மறுபடியும் S இடத்தில் D போட்டால் RDYxsSi DKs ஒரு செயல் R f அப்போது மேக்ஸிமம் இல் dRdD0 and d2RdD20 ஆகவே மேக்ஸிமம் புரோடக்டிவிடி அடைய dRdD0 இக்குவேஷன் இல் R க்கு பதிலாக வைத்தால் dDYxsSi DKsdD0 ddDDYxsSi D2YxsKsm D0 dDYxsSi DKsdD ddDDYxsSi D2YxsKsm D0 YxsSi YxsKs2Dm D D2 1m D20 Si Ks 2Dm D2m D20 இருதரப்பும் m D2 ஆல் பெருக்கினால் Sim D2Ks2Dm D2 m2 D2 2DmKs2Dm D2Si D21 KsSi 2Dm1 KsSi m20 ஒரு Quadratic equation ஆகD விடைகாண வேண்டும் 52 D m1 1 11KsSi0 5 D m1 1 SiSiKs0 5 D m1 KsKsSi0 5 மேக்ஸிமம் செல் புரோடக்டிவிடி அடைவதற்கான டயல்யூஷன் ரேட் Dm கீழே உள்ளவாறு கிடைக்கும் Dm m1 KsKsSi0 5 இரண்டு தரப்பிலும் உள்ள டர்மகளை டிரான்ஸ்போஸ் செய்கிறோம் YxS கழித்துவிட்டு இருதரப்பிலும் 𝜇 m கொண்டு பெருக்கி D square செய்வதன் மூலம் ஒரு Quadratic equation ஆக விடைகாண வேண்டும் கிடைக்கும் விடை அதிக பட்சமாக இருக்கவேண்டும் இரண்டாவது டெரிவேட்டிவ் ஜீரோ விற்கு கீழ் இருக்க வேண்டும் d2RdD20 K≪Si KsKsSi 0 ஆக இருக்க Dm m1 KsKsSi0 5m1 0m என ஆகிறது இப்போது Dm இருக்கும்போது செல் கன்சன்ட்ரேஷன் என்ன என்பதை காண்போம் மேக்ஸிமம் செல் புரோடக்டிவிடி இருக்கும் பொழுது Xm என்பது செல் கன்சன்ட்ரேஷன் ஆகும் வேறுபாடுகளை தகுந்த இடத்தில் இக்குவேஷன் இல் போடுவதில் Xm கிடைக்கும் இதில் உபயோகப்படும் வேறுபாடுகள் மேக்ஸிமம் புரோடக்டிவிடிய குறிக்கும் வேறுபாடுகள் D இந்த இடத்தில் டி எம் ஐ குறிக்கும் Dm YxsSi DmKsm Dm Ks m நிலையாக அதாவது கன்ஸ்டன்ட் ஆக இருக்கும் Dm தகுந்த இடத்தில் போடுவதன் மூலம் கீழ்க்கண்டவை கிடைக்கும் 5 இதுவே அதிகபட்ச செல் கன்சன்ட்ரேஷன் இதை எளிமையான முறையில் கீழே உள்ளவாறு பார்ப்போம் xmYxsSi m1 KsKsSi0 5Ksm1 1 KsKsSi0 5 என வைத்துக்கொள்வோம் xm இனி xmYxsA xmYxsASi KsAKsA இறுதியில் கிடைப்பது xmYxsSiKs KsKsSi0 5 இதுவே அதிகபட்ச செல் கன்சன்ட்ரேஷன் குறிக்கும் K≪Si KsKsSi0 ஆக இருக்க xmYxsSi என ஆகிறது இதை சார்ந்த புரோடக்டிவிடி ஆன ஆர்எம் RmDmxmm இதை புரிந்துகொள்ள சில வழக்கமான மதிப்புகளை பார்ப்போம் ஈஸ்ட் டிபிக்கல் வேல்யூஸ் µm 0 5 h Yxs 0 5 ஆக இன்லட் சப்ஸ்டிரேட் கன்சன்ட்ரேஷன் Si 50 gl மேக்ஸிமம் புரோடக்டிவிடிRm 12 5 gl h இதேபோல் பாலூட்டிகள் அதாவது மம்மிலியன் செல்களின் மதிப்புகள்µm 0 05 h Yxs 0 1 thus for Si 5 gl Rm 0 025 gl h இதன் மூலம் ஈஸ்ட் 12 5gl hour நார்மல் புரோடக்டிவிடி ஆக காட்டும் ஆனால் மம்மிலியன் செல்கள் வெறும் 0 025 glhour நார்மல் புரோடக்டிவிடி காட்டும் இந்த வித்தியாசத்தின் அளவை நீங்கள் பார்க்கலாம் இப்போது கண்டினியூவஸ் மற்றும் பேட்ச் பயோரியாக்டர் இன் புரோடக்டிவிடி ஒப்பிடுவோம் இரண்டிலும் மேக்ஸிமம் புரோடக்டிவிடி எடுத்து அதன் ரேட்டை ஒப்பிடுவோம் பேட்ச் இல் அதிகபட்ச செல் கன்சன்ட்ரேஷன் SiYxS இதன் நேரம் t1ln xmx0 t0 லாக் ஃபேஸ் இல்லை என்ற யூகத்துடன் கணக்கிட்டால் t1ln xmx0 𝐾𝑆 ≪ 𝑆 ஆக இருக்க µ 𝜇𝑚 இந்தக் கணக்கிடுதலில் நாம் பொது அடிப்படையில் எளிமையாக உள்ளதை மட்டுமே எடுத்துக் கொண்டிருக்கிறோம் பேட்ச் புரோடக்டிவிடி என்பது அதிகபட்ச செல் கன்சன்ட்ரேஷன் ஒரு பேட்ச் செய்ய எடுக்கும் நேரத்தால் வகுத்தல் அதாவது உற்பத்தி அளவு பர் யூனிட் வால்யூம் பர் யூனிட் டைமில் RbatchSi Yxs1mlnxmx0 இதுவே ஒரு பேட்ச் புரோடக்டிவிடி இன் கணிப்பு எக்ஸ் 0 விலிருந்து எக்ஸ் எம் வரை கீமோஸ்டாட் இன் மேக்ஸிமம் புரோடக்டிவிடி ஏற்கனவே கணித்து விட்டோம் Rmm ஒரு கீமோஸ்டாட் மற்றும் பேட்ச் இவை இரண்டின் மேக்ஸிமம் புரோடக்டிவிடி ரேட் ஒப்பிட்டுப் பார்த்தால் RchemostatRbatch mSiYxs1mln⁡ln கீமோஸ்டாட் மற்றும் பேட்ச் இன் மேக்ஸிமம் புரோடக்டிவிடி ரேட் பார்க்கும் பொழுது இன் அதிகபட்ச செல் கன்சன்ட்ரேஷன் தொடக்கத்தை விட 10 30 மடங்கு அதிகமாக இருக்கும் xmxo 10 30 ஒரு பேச்சில் இருக்கும் RchemostatRbatch 3 to4 கீமோஸ்டாட் இன் மேக்ஸிமம் புரோடக்டிவிடி பேட்ச் இன் மேக்ஸிமம் புரோடக்டிவிடி விட 3 4 மடங்கு அதிகமாக இருக்கும் கீமோஸ்டாட் இயற்கையாகவே பேட்ச் விட அதிக புரோடக்டிவிடி கொண்டது இந்த கணிப்பு மூலம் நாம் இதை புரிந்து கொண்டோம் ஒரு தொழிற்சாலையில் தொடர்ச்சியான செயல்பாடு மூலம் நாம் 3 4 மடங்கு உற்பத்தித்திறனை கூட்டலாம் ஆனால் அதற்கு பேட்ச் விட கூடுதல் முயற்சியும் கூடுதல் உழைப்பும் தேவைப்படும் இதை மனதில் கொண்டே சில தொழிற்சாலைகள் பேட்ச் முறையையே தேர்ந்தெடுக்கின்றன முழுமையாக தானியங்கியாக செயல்படும் சூழலில் கண்டினியூவஸ் செயல்பாட்டை தேர்ந்தெடுப்பர் காரணம் 3 4 மடங்கு அதிக புரோடக்டிவிடி கொண்டது இப்போது நாம் ஒரு பயிர்ச்சி கணக்கை பார்ப்போம் இதன் பதிலை நாம் அடுத்த சொற்பொழிவில் பார்ப்போம் பிறகு இந்த சொற்பொழிவை தொடருவோம் பதப்படுத்தப்பட்ட பூஞ்சை காளான்கள் நல்ல பயோசார்பெண்ட் இவை விஷ உலோகங்களான குரோமியம் மெர்குரி கோபால்ட் மற்றும் இதர கன உலோகங்களை தொழிற்சாலை கழிவிலிருந்து நீக்கும் தன்மை உடையவை இதற்கு பொருத்தமான பூஞ்சைக்காளான் ஒரு மணி நேரத்திற்கு 500 கிராம் வீதம் 500ghour உற்பத்தி செய்ய வேண்டும் வளர்ச்சிக்கு தேவையான இன் லட் சப்ஸ்டிரேட் கன்சன்ட்ரேஷன் ஒரு லிட்டருக்கு 50 கிராம் வீதம் 50gl தேவைப்படுகிறது காளான் மோனோட் கைநெட்டிக்ஸ் பின்பற்றுகிறது இதன் அதிகபட்ச குரோத் ரேட் ஒரு மணி நேரத்திற்கு 0 அதிகபட்ச ஹாஃப் குரோத் ரேட்கான சப்ஸ்டிரேட் கன்சன்ட்ரேஷன் காற்றுள்ள சூழலில் லிட்டருக்கு ஒரு கிராம் 1gl சப்ஸ்டிரேட் இலிருந்து வரும் செல்இல்டு கோஎஃபீஷியேன்ட் 0 கொடுக்கப்பட்ட இன்லெட் வால்யூமெட்ரிக் ப்லோ ரேட்க்கு என்ன குறைந்தபட்ச அளவுள்ள கீமோஸ்டாட் தேவைப்படும் இதன் பதிலை அடுத்த சொற்பொழிவில் பார்க்கலாம் அடுத்ததாக ஃபெட் பேட்ச் ஆபரேஷன் பார்ப்போம் ஃபெட் பேட்ச் ஆபரேஷன் என்பது இடை இடையில் போடுவதும் இடையிடையில் எடுப்பதும் இரண்டையும் ஒன்றாகவோ அல்லது தனித்தனியாகவோ செய்யும் செயல் இது பொதுவாக எல்லோராலும் உபயோகிக்கப்படுகிறது சில சூழலில் செல்கள் உற்பத்தி செய்யும் பொருள் தீங்கு ஏற்படாத வண்ணம் எடுக்கவும் சில சிறப்புமிக்க உட்பொருள்கள் சேர்க்கவும் ஃபெட் பேட்ச் ஆபரேஷன் பயனுள்ளதாக உள்ளது ஃபெட் பேட்ச் ஆபரேஷன் இல் எவ்வாறு குறிப்பிட்ட நேரத்தில் செல் கன்சன்ட்ரேஷன் கணிக்கலாம் என்று பார்க்கலாம் ஒரு எளிய முறையை வைத்து இதைப் பார்ப்போம் இதில் இன்புட் மட்டும் உள்ளது அவுட்புட் இல்லை நேரத்தை சார்ந்த F1 இன்லெட் வால்யூமெட்ரிக் பீட் ரேட் செல் கன்சன்ட்ரேஷன் x1 வால்யூமை சார்ந்த செல் குரோத் ரேட் rx இந்த பீட் ஸ்டேரயில் ஆக இல்லை இதற்கான மெட்டீரியல் பேலன்ஸ் செல்களை வைத்து பயோரியாக்டர் இல் உள்ள திரவியம் வைத்து செய்தால் நமக்கு கிடைக்கும் இக்குவேஷன் ri ro rg rcdmdt இதில் அவுட்புட் இல்லை வெறும் இன்புட் மட்டும்தான் உள்ளது செல்கள் உபயோகப்படவில்லை என்று எடுத்துக்கொள்வோம் இதில் ஸ்டெடி ஸ்டேட் இல்லாததால் dmdt ஜீரோ ஆக இருக்காது எனவே ri rg dmdt பதிலாக terms வைத்தால் FitxitrxVddt FitxitrxVxddtVddt இதில் எதுவுமே நிலையாக மாற்றமில்லாமல் இல்லை F1 நேரமான டியை சார்ந்து xi நேரமான டியை சார்ந்து உள்ளது வி யும் நிலையாக இல்லை dVdt தவிர மற்ற எல்லாம் நமக்குத் தெரியும் நேரத்தை சார்ந்து இன்லெட் பீட் ரேட் செல் கன்சன்ட்ரேஷன் செல் உருவாகும் ரேட் பயோரியாக்டர் வால்யூம் ஆகியவை நாம் அறிவோம் இப்போது இந்த திரவியத்தின் டோட்டல் மாஸ் பேலன்ஸ் பார்ப்போம் ri ro rg rcdmdt டோட்டல் மாஸ் பேலன்ஸ் இல் அவுட்புட் இல்லை மாஸ் ப்ரொடக்ஷன் இல்லை உபயோகமும் இல்லை எனவே இவையெல்லாம் ஜீரோ என கருதுவோம் ஆக ridmdt இதை அதற்கு பதிலாக போட்டால் FitidρVdt பொதுவாக இன் லெட் அவுட்லெட் டென்சிட்டி ஒரே வாகவும் மாற்றம் இல்லாமலும் இருக்கும் எனவே இவைகளை நீக்கினால் Fitρρddt Fitddt ddt பதிலாக முதலாவதில் போட்டால் FitxitrxVxFitVddt Fit rxVVddt FitV rxddt இதிலுள்ள செயல்பாடுகள் தெரிந்தால் நாம் இந்த இக்குவேஷன் விடை அறிந்து செல் கன்சன்ட்ரேஷன் கண்டறியலாம் இத்துடன் நாம் பயோரியாக்டர் ஆய்வு அதன் பொது செயல்பாடுகளை பார்த்தோம் தொடக்கத்தில் பேட்ச் பயோரியாக்டர் தொடர் செயல் கீமோஸ்டாட் மற்றும் ஃபெட் பேட்ச் ஆபரேஷன் ஆய்வுகளை பார்த்தோம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு வினா செய்ய முயற்சியுங்கள்